மனிதவள மேலாண்மையின் இந்த வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என்னுடைய பெயர் ஆராத்னா மாலிக் இந்த பாடத்திட்டம் பற்றி நான் உங்களிடம் விளக்குகிறேன் இன்று நாம் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர்கள் பற்றிப் பார்க்கலாம் கில்மோர் வில்லியம்ஸ் மற்றும் கோம்ஸ் மெஜியா பால்கின் கார்டி ஆகியோர் எழுதிய புத்தகங்கள் இதற்கு சில ஆதாரங்களாக நான் அளிக்கிறேன் இன்று நாம் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் பற்றிப் பார்க்கப் போகிறோம் இப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் என்றால் என்ன ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் என்பது ஒரு நிறுவனத்தின் பணியாளர்கள் ஒன்றிணைந்து கூட்டாக தங்களுடைய தேவைகளை முன் வைக்க முயற்சிக்கும் போது அதன் உறுப்பினரின் நலன் குறித்து கலந்துரையாடல் வாயிலாகப் பேரம் பேசி உயர் நிர்வாகத்துடன் தொழிலாளர்களின் நலனை உறுதிப்படுத்த முயற்சிப்பதே ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் ஆகும் இதன் சில வடிவங்கள் தான் தொழிற்சங்கங்கள் ஆகும் தொழிற்சங்கம் என்பது ஊதியம் வேலை நேரம் மற்றும் பணி நிலைமைகள் போன்ற சிக்கல்களில் நிர்வாகத்தின் ஊழியர்களின் நலன்களைப் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பு ஆகும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சில முக்கிய பிரச்சினைகள் குறித்து பேசுகிறது இந்த பிரச்சனைகள் குறித்து ஒரு தொழிற்சங்கம் பேசி இந்த பிரச்சினைகளுக்குத் தீர்வு காணவில்லை என்றால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அதனால் இது தொழிலாளர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்று உங்களுக்குத் தெரியும் எனவே மக்கள் ஒன்றிணைந்து தொழிற்சங்கங்களை உருவாக்குவதற்கு இதுவே முக்கிய காரணம் தொழிற்சங்க கட்டணம் என்பது உறுப்பினராவது நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவது சிறிய செலவுகளைக் கவனித்துக்கொள்வது தொழிற்சங்கங்களுக்கு ஏற்படும் செலவுகள் கூட்டங்களை ஏற்பாடு செய்வது போன்றவற்றிற்காக பணியாளர்கள் செலுத்தும் கட்டணம் ஆகும் எனவே அவர்கள் வழங்கும் சேவைகளுக்கு பணியாளர்கள் வழங்கும் கட்டணம் ஆகும் தொழிற்சங்க கட்டணம் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படுகின்றன இது இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் பொருந்துமா என்பது என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் அது ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஆகும் எனவே ஒரு தொழிற்சங்கம் அதன் உறுப்பினர்களிடமிருந்து குறைந்த அளவு கட்டணங்களை வசூலிப்பதில் விசித்திரம் எதுவும் இல்லை பணியாளர்கள் எப்போது தொழிற்சங்கங்களில் சேருவார்கள் பணியாளர்கள் தங்கள் வேலைகளின் சில அம்சங்களில் அதிருப்தி அடையும் போது தொழிற்சங்கங்களில் இணைகிறார்கள் ஒரு நிறுவனம் ஒருவேளை தனது பணியாளர்களை வெளிப்படையாகக் கவனித்துக் கொண்டால் பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சில அடிப்படைத் தேவைகளை கோருவதற்கு நிர்வாகத்திற்கு ஒரு குழுவாக ஒரு கூட்டாகச் செல்லத் தேவையில்லை அவர்கள் அதிருப்தி அடையும்போதும் விஷயங்கள் தங்களுக்குச் சாதகமாக இல்லாத போது தான் பணியாளர்கள் அதைப் பெற முடிவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு மேலே இருக்கும் மேலதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு மேலே உள்ளவர்கள் பணியாளர்கள் கூறுவதை காது கொடுக்காத போது அவர்கள் தொழிற்சங்கங்களில் சேருகிறார்கள் அவர்கள் ஒரு குழுக்களை உருவாக்கி தாங்கள் விரும்பும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு கூட்டு அமைப்பாகச் செல்கிறார்களா அல்லது அவர்கள் தங்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய இதனைச் செய்கிறார்கள் நிர்வாகம் தேவையான மாற்றங்களை செய்யவில்லை என்று பணியாளர்கள் உணரும் போது அவர்கள் தொழிற்சங்கங்களில் சேர்கிறார்கள் இப்போது நிறுவனத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது நடக்காமல் போகும் போது அவர்கள் அதிருப்தி அடைகிறார்கள் எனவே அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை எழுப்பலாம் ஆனால் சில காரணங்களால் இந்த தேவைகளுக்கு அவர்களின் குரலைக் கேட்டு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத போது தான் பணியாளர்கள் ஒன்று கூடிச் சென்று முயற்சி செய்து தங்களின் தேவைகளை குறித்து சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் மாற்றத்தைப் பற்றி நாம் பேசும்போது ஒரு நிலையில் இருந்து வேறு நிலைக்கு மாற்றப்படுவதை கூறலாம் அதாவது தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மாறுவது பற்றிக் கூறலாம் எனவே மாற்றங்களை செய்வது பற்றிக் கூற வேண்டும் என்றால் நிர்வாகத்தில் செல்வாக்கு இல்லாத ஊழியர்களுக்கு தேவையான மாற்றங்களைச் செய்வதை கூறலாம் உங்களுடைய பாஸிடம் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதாவது நீங்கள் அவரிடம் உங்களுக்கு விடுப்பு வேண்டும் என்று கேட்கலாம் அல்லது சில நெகிழ்வுத்தன்மை குறித்துக் கேட்கலாம் ஆனால் அதற்கு உங்களுடைய பாஸ் 'எனக்கு உங்களுடைய நிலைமை புரிகிறது ஆனால் அதைப் பற்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் நிறுவனத்தின் நிலைமை அப்படி பணியாளர்கள் அனைவரும் இணைந்தது தான் நிறுவனம் அதனால் நிறுவனம் அதைக் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்று கூறலாம் நிர்வாகம் அவற்றை கவனித்து தேவையான மாற்றங்களைச் செய்ய நிர்ப்பந்திக்க படுகிறது பணியாளர்கள் தொழிற்சங்கமயமாக்கலை தங்கள் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாகப் பார்க்கும்போது அவர்கள் தொழிற்சங்கங்களில் இணைகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் பணியாளர்களுக்கு இதே போன்ற பிரச்சினைகள் இருக்கும்போது நிர்வாகம் இந்த பிரச்சினைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் தங்கள் கோரிக்கைகளும் தேவைகளும் கவனித்துக் கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பணியாளர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று நிலையில்தான் அவர்கள் சென்று தொழிற்சங்கங்களில் சேருகிறார்கள் அது ஒரு கூட்டு அமைப்பாக இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் அவர்கள் அதை ஒரு கடைசி முடிவாக தான் பார்க்கிறார்கள் நிறுவனத்திற்கு எதிராக அல்லது எதிர்க்கும் நிலையில் இருக்கும் ஒரு குழுவில் அனைவரும் குழுவாகச் சென்று சேர யாரும் விரும்புவது கிடையாது அவர்கள் குரலை நிறுவனம் காது கொடுத்து கேட்கவில்லை என்று அவர்கள் உணரும்போதோ அல்லது அவர்கள் சொல்வதை நிறுவனம் கேட்கவில்லை என்று அவர்கள் உணரும்போதுதான் அவர்கள் சென்று தொழிற்சங்கங்களில் சேர முடிவு செய்கிறார்கள் தொழில்துறை உறவுகள் மற்றும் தொழிற்சங்கமயமாக்கல் இரண்டுக்கும் இடையிலான சில இந்தியச் சட்டங்களை பற்றி இந்தப் பக்கத்தில் காணலாம் இங்கே நாம் இப்போது அதைப் பார்ப்போம் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் தொழில்துறை உறவுகள் தொடர்பான பல்வேறு சட்டங்கள் நம்மிடம் உள்ளன பணியாளர்களுக்கிடையேயான உறவு அல்லது பணியாளர் அமைப்புகள் மற்றும் நிறுவனம் மற்றும் நிறுவனத்தில் உள்ள நிர்வாக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைப் பற்றிப் பேசும் பல்வேறு சட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் உள்ளன நம்மிடம் தொழிற்சங்கங்கள் குறித்த சட்டங்கள் தொழிற்சங்க திருத்தச் சட்டங்கள் ஆகியவை உள்ளன இந்த சட்டத்தில் 2001 இல் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆவணத்தை இந்தியத் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காணலாம் அடுத்ததாக தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலையான ஆணைகள் சட்டம் விதிகள் நம்மிடம் இருக்கிறது நம்மிடம் தொழில்துறை தகராறு சட்டம் இருக்கிறது அத்துடன் தோட்டத் தொழிலாளர் சட்டமும் இருக்கிறது எனவே இவை சில நிலையான விதிகள் மற்றும் கொள்கைகள் அல்லது சட்டங்களை வழங்குகிறது இவை பணியாளர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான உறவு என்பது எவ்வாறு இந்த கூட்டு ஊழியர்களின் அமைப்புகளுக்கும் நிறுவனத்தின் நிர்வாக அமைப்புகளுக்கும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை நிர்வகிக்கிறது அடுத்து இருப்பது தொழிலாளர் உறவுகள் ஆகும் தொழிலாளர் உறவுகள் இதைக் குறிக்கிறது இது நிறுவனத்தின் நிர்வாக அமைப்புக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த உறவை குறிக்கிறது எனவே செய்ய வேண்டிய வேலைகளை உண்மையில் செய்யும் நபர்கள் விதிகளை அமல்படுத்துவதை உறுதி செய்யும் நபர்கள் வேலைகள் சரியான வழியில் செய்யப்படுவதை உறுதி செய்கிறார்கள் நிர்வாகிகள் என்பது ஒரு நிறுவனத்தில் விதிகள் மற்றும் கொள்கைகளை செயல்படுத்துவதைப் பார்க்கும் நபர்கள் அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வதை உறுதி செய்கிறார்கள் ஆகவே இது தான் தொழிலாளர் உறவுகள் என்பதன் அர்த்தமாகும் அதாவது வேலை செய்யும் பணியாளர்களுக்கும் அந்த பணியாளர்கள் அவற்றை நிறுவனத்தின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் நில சட்டத்திற்கு உட்பட்டும் மிகச் சரியாகத்தான் செய்கிறார்கள் என்பதை உறுதி செய்யும் நபர்களுக்கும் இடையிலான உறவை குறிப்பிடுகிறது தொழிலாளர் உறவுகளை கவனிப்பதற்கு சில வழிகள் உள்ளன நம்மிடையே தொழிலாளர் உறவுகளுக்கான யுக்தி உள்ளது நிறுவனத்தின் தொழிலாளர் உறவுகளுக்கான யுக்தி என்பது தொழிற்சங்கத்தை கையாளுவதற்காக நிர்வாகம் மேற்கொள்ளும் ஒட்டுமொத்த திட்டமாகும் எனவே நிறுவனங்கள் தங்கள் யுக்திகளை முன்வைக்கிறது அவை தங்களுடைய ஆலோசனைகளை செயல்படுத்துகிறது அவை பணியாளர்களின் கூட்டு அமைப்புகளை கையாளுவதற்கான வழிகளை செயல்படுத்துகிறது இது தான் தொழிலாளர் உறவுகளுக்கான யுக்தி எனப்படுகிறது தொழிற்சங்கங்களை நாம் ஒரு அமைப்பாக எப்படிப் பார்ப்பது நிறுவனத்தினுள் அவர்கள் இருக்க வேண்டும் என நாம் விரும்புகிறோமா அல்லது அவர்கள் அங்கே இருப்பதை விரும்பவில்லையா ஒருவேளை அவர்கள் இருப்பதை நாம் விரும்பினால் அவர்களிடமிருந்து எந்தளவிற்கு இன்புட் நமக்கு தேவை இவை எல்லாம் தொழிலாளர் உறவுகளுக்கான யுக்தியில் அடங்கும் அடுத்து இருப்பது தொழிற்சங்கத்தை ஏற்றுக் கொள்வதற்கான யுக்தியாகும் அதாவது நிர்வாகமானது தொழிற்சங்கத்தை பணியாளரின் சட்டப்பூர்வ பிரதிநிதியாகப் பார்த்து பணியிட விதிகளை நிறுவுவதற்கான பொருத்தமான இயக்க முறையாக பணியாளர்களின் பேச்சு வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளும் போது இந்த யுக்தி செயல்படுத்தப்படுகிறது ஆகவே நிறுவனத்தில் தொழிற்சங்கங்கள் இருப்பதை நாங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்கிறோம் நிறுவனத்தின் ஒரு பகுதி வடிவமைப்பாக நாம் அந்த தொழிற்சங்கங்களை ஏற்றுக்கொள்கிறோம் நம்மிடம் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கும் அத்துடன் நிறுவனத்தின் நலன் மீது அக்கறை காட்டும் தொழிற்சங்கங்கள் நம்மிடம் இருக்கும் அதனால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோடு ஒன்றிணைந்த பகுதியாக தொழிற்சங்கங்களை ஏற்றுக்கொள்வது நம்முடைய ஒரு யுக்தியாகும் ஆகவே தொழிற்சங்கங்களை ஏற்றுக் கொள்வதற்கான மனித வள யுக்தியை நாம் உருவாக்குகிறோம் நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாளர்களின் நலனுக்காகச் செயல்படும் ஒரு அமைப்பு இருக்கிறது எனில் அது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் அந்த அமைப்பு விஷயங்களை பணியாளர்களின் கண்ணோட்டத்தில் இருந்தபடி பார்க்கும் நம் பணியாளர்களின் நலனை உறுதி செய்வதற்காக நாம் செய்யும் செயலுக்கு அந்த அமைப்பின் ஆதரவும் எப்போதும் நமக்கு இருக்கும் ஆகவே நாம் தொழிற்சங்கத்தை ஒன்றிணைத்து அதை நிறுவனத்தோடு ஒன்றிணைந்த ஒரு பகுதியாக மாற்றுகிறோம் சில சமயத்தில் நிறுவனம் எடுக்கும் முடிவுகளைக் கேள்வி கேட்கும் உரிமையும் அந்த அமைப்புக்கு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு சில ஸ்லைடுகளை தருகிறேன் இந்த ஸ்லைடுகளில் எழுதப்பட்ட அனைத்தையும் படித்து பாருங்கள் இது தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற யுக்திக்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் நிறுவனத்தின் கொள்கை வடிவத்தில் அல்லது ஆவண வடிவில் யுக்தி எவ்வாறு எழுதப்படுகிறது இது கோமஸ் மெஜியா பால்கின் கார்டியின் ஆகிய ஆசிரியர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதைப் பாருங்கள் நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களுக்கு நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக் கொண்ட தொழிற்சங்கத்தை தெரிவிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக இது உள்ளது நிறுவனத்தின் ஒரு பகுதியாகத் தொழிற்சங்கம் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் ஆகவே இந்த நிலையில் ஒரு வித பரஸ்பர ஆதரவு இருக்கும் நீங்கள் ஸ்லைடுகளை பெற்ற பின்னர் இந்த யுக்தி பற்றிக் கொடுக்கப்பட்ட விவரங்களைப் படித்துப் பாருங்கள் இப்போதே உங்கள் ஸ்க்ரீனை இடைநிறுத்தி விட்டு அதில் உள்ளதைப் படிக்க வேண்டியதில்லை இது சிறிய ஃபாண்ட்டில் தரப்பட்டுள்ளது ஒரே ஸ்லைடில் ஒரே இடத்தில் முழு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டியிருந்தது இது போன்ற ஏதாவது இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் அடுத்து இருப்பது தொழிற்சங்க நிராகரிப்பு யுக்தி ஆகும் இது தொழிலாளர் உறவுகளுக்கான யுக்தியின் மற்றொரு அம்சமாக உள்ளது தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது நிறுவனத்தோடு ஒன்றிணைந்த ஒரு அங்கமாக நாம் தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கொள்வதைக் குறிக்கும் அதே போல் தொழிற்சங்க நிராகரிப்பு யுக்தி என்பதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது நிறுவனத்தில் உள்ள தொழிற்சங்கம் நம் பணியாளர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று நாம் பயந்தாலோ அல்லது தொழிற்சங்கத்தினால் பணியாளர்கள் மீதான நம் கட்டுப்பாட்டை இழந்து விடுவோம் என்று நாம் அஞ்சினாலோ இந்த தொழிற்சங்க நிராகரிப்பு யுக்தியைத் தேர்வு செய்கிறோம் ஆகவே நாம் சரியானதைச் செய்யவில்லை என்று நமக்குத் தோன்றினாலோ அல்லது நம் பணியாளர்கள் நாம் சொல்வதற்குச் செவிசாய்க்க மறுப்பதாக நமக்குத் தோன்றினாலோ இந்த யுக்தியை தேர்வு செய்கிறோம் ஒரு தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் அவர்கள் நிறுவனத்திற்கு எதிராகச் செல்ல முற்படலாம் மேலும் அவர்கள் நிறுவனத்திற்கு தேவையில்லாத அழுத்தத்தை தர நினைக்கலாம் நாமும் அவர்கள் முன் வைக்கும் கோரிக்கையை ஏற்று செயல்படும் அளவுக்கு போதிய வலிமையுடன் இல்லாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிறுவனமானது தொழிற்சங்கங்கள் அனைத்தையும் நிராகரிக்கும் முடிவை எடுக்க வேண்டும் ஆனால் இது மிகவும் கடினமான ஒரு சூழலாக இருக்கும் ஏனெனில் பணியாளரின் நலன்களுக்கு உதவும் நோக்கத்தில் தான் தொழிற்சங்கம் இயங்குகிறது இந்த கொள்கை படி பார்த்தால் தொழிற்சங்கம் நிறுவனத்திற்கு எதிராக செயல்பட கூடாது இதன் முதன்மை நோக்கமே நிறுவனத்திற்காக வேலை செய்யும் பணியாளர்களின் நலனை உறுதி செய்வதன் மூலம் நிறுவனத்திற்கு ஆதரவு அளிப்பதாகும் ஆகவே இது நிறுவனத்தை ஆமோதிக்கும் அமைப்பாக செயல்படுகிறது இந்த அமைப்பு பணியாளர்களின் நலன்களுக்காகப் போராடும் ஒன்றாகச் செயல்படுகிறது ஆனால் நிறுவனத்திற்கு எதிராக போராடுவது என்பது இதன் முக்கிய குறிக்கோள் கிடையாது நிறுவனத்திற்குள் பணியாளர்கள் சமமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்வதே இதன் பிரதான குறிக்கோளாகும் நாம் இரண்டு வழிகளில் தொழிற்சங்க நிராகரிப்பு யுக்தியை தேர்ந்தெடுக்கலாம் தற்போதுள்ள தொழிற்சங்கத்திற்கு பதிலாக வேறொரு தொழிற்சங்கத்தை மாற்றி அமைக்கலாம் அல்லது தொழிற்சங்க அடக்குமுறை மூலம் அதைச் செய்யலாம் தொழிற்சங்க நிராகரிப்பு யுக்தியை செயல்படுத்துவதற்கான தொழிற்சங்க மாற்று அணுகுமுறையானது மனிதவள மேலாண்மையின் செயல்திறன் மிக்க அணுகுமுறை எனவும் அழைக்கப்படுகிறது நாம் தொழிற்சங்க மாற்று யுக்தியை பார்க்கலாம் இப்போது நாம் தொழிற்சங்கங்களை கண்டு பயப்படுகிறோம் ஆனால் நாம் பயப்படுகிறோம் என்பதை அவர்களிடம் சொல்ல மறுக்கிறோம் நிறுவனத்திற்குள் தொழிற்சங்கத்தை வைத்திருப்பதற்கான முதன்மை நோக்கம் பணியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதே ஆகும் நாம் அதைக் குறிப்பிட்ட கொள்கைக்கு உட்பட்டு உருவாக்குவோம் முடிந்தவரை பணியாளர்களை நன்றாக கவனித்துக் கொள்வதை உறுதி செய்யும் வகையில் ஏற்கனவே நம் நிறுவனத்திற்குள் இருக்கும் கட்டமைப்பிற்குள் அமைப்புகளையும் சில நடைமுறைகளையும் உருவாக்குவோம் இப்படி செய்வதால் அந்த தொழிற்சங்கத்துடன் கூட்டுச் சேர வேண்டும் என்று பணியாளர்கள் உணர மாட்டார்கள் மேற்கொண்டு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் உணர மாட்டார்கள் ஏனெனில் நிறுவனம் அவர்களை நடத்தும் விதத்தை கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த பிரசன்டேஷனின் தொடக்கத்தில் அதாவது இந்த விரிவுரையின் தொடக்கத்தில் நான் சொன்னது போல பணியாளர்கள் தாங்கள் வேலை செய்யும் நிறுவனம் நடத்தும் விதத்தில் அதிருப்தி அடையும் போது தான் பணியாளர்களின் நலன் கருதி செயல்படும் தொழிற்சங்கத்தில் சேர முடிவு செய்கிறார்கள் அதனால் அவர்கள் அதிருப்தி அடைவதற்கு நாம் வாய்ப்பளிக்க கூடாது அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட நாம் அவர்களின் தேவைகளை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் தொழிற்சங்கத்தில் சேர வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படக் கூடாது தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டியுள்ளது என்ற ஒரு சூழலை அவர்கள் உணரக்கூடாது இது தான் தொழிற்சங்க நிராகரிப்பு யுக்திக்கான தொழிற்சங்க மாற்று அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது பணியாளரின் தேவைகளை பூர்த்தி செய்து தொழிற்சங்கமயமாக்கலுக்கான ஊக்கத்தை நீக்க வேண்டியது நிர்வாகத்தின் கடமையாகிறது ஒருவர் ஏன் வேறொரு நிறுவனத்தில் சேர வேண்டும் சரி இப்போது இதைச் செய்ய உதவுவதற்காக நம்மிடையே சில பிரதிநிதித்துவ கொள்கைகள் உள்ளன நாம் வேலை பாதுகாப்புக் கொள்கைகளை கொண்டிருக்கிறோம் ஓகே உங்கள் வேலைக்கு பாதுகாப்பு தரப்படும் என்று நாங்கள் கூறுகிறோம் நம் பணியாளர்களின் வேலைக்கான பாதுகாப்பு உணர்வை நாம் அவர்களுக்கு அளிக்கிறோம் நாம் இதை நம் அமைப்புகளுக்குள் உருவாக்கி ஊதியத்துடன் பாதி நாள் விடுமுறையையும் விருப்பமான நேரத்த்தில் வேலைப் பார்க்கும் சலுகையையும் அளிக்கிறோம் அப்படிச் செய்வதால் தங்கள் வேலை பறிபோய் விடுமோ என்ற அச்சம் பணியாளர்களுக்கு ஏற்படாது ஒரு அவசரக்கால சூழல் ஏற்பட்டு வெகு நாட்கள் வரை அல்லது நீண்ட காலம் வரை அவர்களால் வேலைக்கு வர முடியாமல் போகிறது எனில் நாம் இதை நம்முடைய கொள்கை கட்டமைப்பில் உருவாக்கலாம் அதாவது அவர்களின் வேலைக்கு உத்திரவாதம் அளிக்கப்படும் விதமான கொள்கையை நம்முடைய அமைப்புகளில் உருவாக்கலாம் தொழிற்சங்கத்தை உருவாக்கும் எண்ணத்தை பணியாளர்கள் மனதில் தோன்ற விடாமல் தடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இது இருக்கும் அதைத் தடுப்பதற்கு நம்மால் செய்யக் கூடிய மற்றொரு வழி என்னவெனில் பணியாளர்களை மேற்பார்வையிடுவதற்காக நிறுவனத்திற்கு வெளியில் இருந்து நபர்களை ரெக்ரூட் செய்வதற்குப் பதிலாக நிறுவனத்திற்குள்ளேயே இருக்கும் நபர்களை உயர் பதவியில் பணியமர்த்தி அவர்களை ஊக்குவிக்கலாம் நிறுவனத்திற்குள்ளேயே இருக்கும் பணியாளர்களுக்கான பதவி உயர்வு முறைகளை நாம் கொண்டிருக்கிறோம் அங்கே பல பணியாளர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய பதவிக்கு அடுத்தபடியாக உயர்நிலையிலுள்ள பதவி காலியாக இருக்கும் போது இந்த பணியாளர்களில் மிகவும் தகுதியான கேண்டிடேட் பதவி உயர்வு பெற்று அந்த சீனியர் பதவியில் பணியமர்த்தப்படுவார் அதனால் பணியாளர்கள் தொழிற்சங்கத்தில் சேர நினைக்க மாட்டார்கள் பணியாளர்கள் எல்லோரும் மிகவும் கடினமாக உழைப்பதால் நிறுவனத்தின் சீனியர் பணியாளராக மாறுவதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக நம்மிடம் இலாபப் பகிர்வு மற்றும் பணியாளர் பங்கு உரிமைக்கான திட்டங்கள் உள்ளன லாபப் பகிர்வு என்றால் என்ன பணியாளர் சலுகைகள் குறித்து நாம் விவாதித்த போது இது பற்றியும் பேசினோம் நிறுவனமானது தனக்குக் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை தன் பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வதையே நாம் இலாபப் பகிர்வு என்கிறோம் நிறுவனம் எதை உருவாக்கினாலும் அதில் ஒரு பகுதியை பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்கிறது அதுவே பங்கு உரிமை திட்டங்கள் என்று எடுத்துக் கொண்டால் அதில் ஆபத்துக்கள் உள்ளது பணியாளருக்கான பங்கு உரிமை திட்டங்களில் ஆபத்து நிறைந்துள்ளது பங்குகள் குறைய நேரிட்டாலோ மதிப்புகள் குறைய நேரிட்டாலோ நீங்கள் பணத்தை இழந்து விடுவீர்கள் ஆனால் பங்குகளின் மதிப்பு அதிகரிக்கிறது எனில் உங்கள் பங்குகளை நீங்கள் விற்க முடிவு செய்கிறீர்கள் எனில் உங்களுக்கு அதிகப் பணம் கிடைக்கும் ஆகவே இது நிறுவனத்தின் ஒரு பகுதியை போன்றது அதனால் நிறுவனத்தின் மிகச் சிறிய பகுதியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த பணம் உங்களுடையதாக மாறும் ஆகவே நீங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் நிறுவனத்தின் வெற்றிக்காக மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் அதனால் ஒரு பகுதி லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் நிறுவனத்திற்குக் கிடைப்பதில் ஒரு சிறிய பகுதியை நீங்கள் பெறுவீர்கள் ஏனெனில் நிறுவனம் அதிகப் பணத்தைச் சம்பாதிக்கிறது ஆகவே பணியாளர்கள் தொழிற்சங்கத்தில் சேருவதைத் தடுப்பதற்கான மற்றொரு ஊக்கமாக இது இருக்கும் இது அனைத்தும் நியாயமான ஒரு விளையாட்டு போன்றது அவர்கள் பெருமளவில் லாபம் காண்கிறார்கள் இது நிறுவனம் சம்பாதித்த லாபம் என்று உங்களுக்கே தெரியும் இது என்னுடைய பங்காகும் எனது நியாயமான பங்கை நான் பெறப் போகிறேன் அதனால் தொழிற்சங்கத்தில் சேர வேண்டும் என்று அவர்கள் உணர மாட்டார்கள் நிறுவனம் அவர்களை நடத்தும் விதத்திலும் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அடுத்து இருப்பது என்னவென்றால் பணியாளரின் இன்புட்டை வைத்து முடிவுகள் எடுப்பதற்கான நிர்வாக நடைமுறைகள் ஆகும் பணியாளர்களாக நாம் பல முறை ஒன்றை உணர்ந்திருப்போம் அதாவது முடிவுகள் எப்போதுமே உயர்நிலை அதிகாரிகளால் எடுக்கப்பட்டு நம் மீது திணிக்கப்படுவதாக எண்ணுவோம் பல நிறுவனங்களில் பெரும்பாலான சமயங்களில் பணியாளர்கள் இவ்வாறு எண்ணுகிறார்கள் இருப்பினும் தொழிற்சங்கமயமாக்கல் ஏற்படுவதைத் தவிர்க்கும் பொருட்டு நிர்வாகத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பற்றிய பணியாளரின் இன்புட்டை அல்லது பணியாளரின் ஃபீட்பேக்கை பெறுவதென்பது எப்போதும் சிறந்ததாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அவர்களைப் பாதிக்கும் விதமான முடிவுகளுக்கு அவர்களின் கருத்தைப் பெற வேண்டியது அவசியமாகும் மேலும் பணியாளரிடமிருந்து ஃபீட்பேக் பெறுவதை முடிவெடுக்கும் செயல்முறையின் ஒரு பகுதியாகச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களைப் பாதிக்கும் விதமான முடிவுகளை எடுக்கும் போது அவர்கள் தரும் இன்புட்களை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் ஃபீட்பேக் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று பணியாளர்கள் உணரும் போது தாம் மதிக்கப்படுகிறோம் என்று எண்ணுவார்கள் நிறுவனம் தங்களை மதிப்பதாக உணருவார்கள் இதனால் அவர்கள் தொழிற்சங்கத்தில் சேர வேண்டும் என நினைக்க மாட்டார்கள் அடுத்து இருப்பது சம முன்னுரிமை கொள்கைகள் மற்றும் குறை தீர்க்கும் நடைமுறைகள் ஆகும் இவை தொழிற்சங்க ஒப்பந்தத்தின் கீழ் பணியாளர்களுக்கு கிடைக்கும் அதே அதிகார உணர்வை அவர்களுக்கு அளிக்க முயற்சிக்கின்றன ஒரு நிறுவனம் பணியாளர்களின் நலன் மீது அக்கறை காட்டினால் அவர்கள் சிறப்பாக உணருவார்கள் நான் மீண்டும் மீண்டும் இதை உங்களிடம் சொல்கிறேன் என்று எனக்குத் தெரியும் பணியாளர்களுக்கு மனக்குறைகள் இருப்பதையும் அவர்கள் நியாயமாக நடத்தப்படாததையும் உணர்ந்து நிறுவனம் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களால் மேற்கொண்டு அடுத்த கட்ட நிலைக்குச் செல்ல முடியும் அவர்களால் அடுத்த படி நிலையை நோக்கி முன்னேற முடியும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதமான மற்ற நபர்களை நாடிச் செல்லலாம் தொழிற்சங்கம் அவர்களாக செய்வதும் இதுவே அதன் பிறகு பணியாளர்கள் தொழிற்சங்கத்தில் சேர வேண்டும் என என்ன மாட்டார்கள் இங்கே சம முன்னுரிமை கொள்கை உள்ளது யார் வேண்டுமானாலும் எந்நேரத்திலும் மற்ற அதிகாரிகளின் அலுவலகத்திற்கு செல்ல முடியும் என்று பணியாளர்கள் உணர்ந்தால் அவர்கள் தொழிற்சங்கத்தில் சேர வேண்டும் என உணர மாட்டார்கள் இதனால் தங்கள் நிறுவனத்திற்கு வெளியே உள்ள வேறொரு அமைப்பிற்கு செல்ல வேண்டும் என உணர மாட்டார்கள் ஏனெனில் இந்த நிறுவனம் அவர்களை தன் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக் கொள்கிறது என்று அவர்கள் அறிவார்கள் ஒரு பெரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பீர்கள் இது தான் ஒரு நிறுவனம் என்று கொள்வோம் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் உங்களது மேலதிகாரிகளோடு பேசலாம் நீங்கள் தொழிற்சங்கத்தில் சேர விரும்பவில்லை என்பது உறுதியாகத் தெரியும் போது நீங்கள் முன் வைக்கும் கோரிக்கைகள் நிறுவனத்தால் கேட்கப்படும் தொழிற்சங்கங்களை நிராகரிப்பதற்கான மற்ற யுக்திகளில் ஒன்று தொழிற்சங்க ஒடுக்க அணுகுமுறை ஆகும் நிறுவனம் செலவை பற்றி பொருட்படுத்தாமல் தொழிற்சங்கமயமாக்கலைத் தவிர்க்க விரும்பும் போது நிர்வாகம் தொழிற்சங்க ஒடுக்க அணுகுமுறையை பயன்படுத்துகிறது நிறுவனம் ஒருபோதும் அதன் பணியாளர்களிடம் சரியானதைச் செய்வதாகப் பொய் சொல்லி பாசாங்கு செய்யாது தொழிற்சங்க ஒடுக்க அணுகுமுறை என்பது தொழிற்சங்கங்கள் உருவாவதை தடுப்பதற்கு உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்வதை குறிக்கிறது மேலும் நிறுவனம் தொழிற்சங்கமயமாக்கலை கண்டு அஞ்சுகிறது இது தொழிற்சங்கம் உருவாவதைத் தடுப்பதற்காக தன் அதிகாரத்தின் மூலம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறது ஆகவே நீங்கள் சில கொள்கைகளை வகுக்கலாம் அதாவது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 5 க்கு மேற்பட்ட பணியாளர்கள் அமரக் கூடாது ஒரே நேரத்தில் 4 க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒன்றாகச் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட வெளியே செல்லக் கூடாது இவ்வகையில் நீங்கள் அவர்களைத் தடுமாற வைக்கிறீர்கள் ஆகையால் பணி நேரத்தின் போது பணியாளர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் அவர்களுக்கு அளிக்கக் கூடாது பணி நேரம் முடிந்து நிறுவனத்தை விட்டு வெளியில் சென்ற பின்னரும் அவர்கள் இதேபோல் ஒன்று கூடக் கூடாது ஏனெனில் அவர்களுக்கென தனி குடும்பப் பொறுப்புகள் உள்ளன அவர்கள் அதை பார்க்க வேண்டும் ஆகவே அவர்களின் மதிய உணவு நேரத்தில் கூட அவர்களை ஒன்று சேர விடாமல் தடுக்கலாம் அவர்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு பொது இடங்களை உங்கள் நிறுவனத்தில் அமைக்காமல் இருக்கலாம் அவர்களுடைய மின்னஞ்சல்களை நீங்கள் கண்காணிக்கலாம் LAN இணைப்புகள் கூட கண்காணிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் தொழிற்சங்கமயமாக்கல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நீங்கள் தடுக்கிறீர்கள் கூட்டுச் சேரும் விதமான நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக அடக்கி விடுகிறீர்கள் நிறுவனத்தில் நீங்கள் பார்ட்டிகள் எதையும் வைக்காமல் இருக்கலாம் கெட்-டூ கெதர் நிகழ்ச்சிகளை வைக்காமல் இருக்கலாம் மீட்டிங்கை கூட வைக்காமல் இருக்கலாம் ஆகவே இப்படி ஒரு நிலையில் பணியாளர்கள் ஒன்று கூடிப் பேசுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்குக் கிடைக்காது தொழிற்சங்கங்கள் உருவாவதைத் தடுத்து நிறுத்துவதற்காக உங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்யலாம் ஆகவே இது தான் தொழிற்சங்க ஒடுக்க யுக்தியாகும் ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்னவெனில் பணியாளர்கள் மற்றவர்களோடு பேசுவதற்கான தங்களின் அடிப்படை உரிமை அல்லது தங்களைப் போல ஒரே எண்ணம் கொண்ட மற்றவர்களோடு பேசுவதற்கான தங்கள் மனித உரிமை அடக்கப்பட்டுப் பறிக்கப் படுவதை உணர்ந்தால் அவர்கள் கிளர்ச்சி செய்வார்கள் இந்த யுக்தியின் பயன்பாட்டால் விரும்பதகாத விளைவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது அதுவே மறுபுறம் உள்ள தொழிற்சங்க மாற்று அணுகுமுறையானது மிகச் சிறந்த யுக்தியாகும் இது பணியாளர்களைச் சந்தோஷமாக உணர வைக்கிறது மேலும் தொழிற்சங்கங்கள் உருவாவதைத் தவிர்க்கிறது ஏனெனில் மிகவும் அரிதான நிலையில் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படி ஒரு நிலை வந்தால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் சட்ட நடவடிக்கைகள் மூலம் தொழிற்சங்கங்களை மிக எளிதில் அடக்கி விட முடியும் இல்லையெனில் உங்கள் பணியாளர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அப்படிச் செய்வதால் அவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள் உதாரணமாக அவர்கள் மகிழ்ச்சியாக விரும்பி செய்யும் வேலையைச் செய்ய விடாமல் உடனடியாக தடுத்து நிறுத்துகிறீர்கள் அதாவது நீங்கள் நிறுவனத்திற்கு எதிராகச் செல்கிறீர்கள் அல்லது ஒரு கூட்டு அமைப்பாக நீங்கள் பணியாளர்களின் தேவைகளுக்காக நிறுவனத்திடம் வாதாடுகிறீர்கள் இந்நிலையில் அவர்கள் தேவைகள் அனைத்தும் நிறுவனத்தால் பூர்த்தி செய்யப்படுகிறது எனில் அல்லது அவர்கள் எவ்வகையிலும் அதிருப்தி அடையவில்லை எனில் அவர்கள் தொழிற்சங்கத்தில் சேர மாட்டார்கள் தொழிலாளர் உறவுகளுக்கான செயல்முறையை நீங்கள் எப்படி நிர்வகிப்பீர்கள் மூன்று வெவ்வேறான முறைகள் மூலம் நீங்கள் தொழிலாளர் உறவுகளுக்கான செயல்முறையை நிர்வகிக்கலாம் தொழிற்சங்கத்தை நிறுவுவதன் மூலம் நீங்கள் இதை செய்யலாம் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் இதைச் செய்யலாம் ஒப்பந்த நிர்வாகத்தின் மூலம் நீங்கள் இதைச் செய்யலாம் இந்த மூன்றையும் நாம் அடுத்த விரிவுரையில் பார்ப்போம்